உயிர்புள்ளியியல் மற்றும் சோதனைகளின் வடிவமைப்பு குறித்த பாடத்திற்கு வருக கடைசி வகுப்பில் நான் அநோவா எனப்படும் சொல்லை அறிமுகப்படுத்தினேன் அதே தலைப்பில் நாம் தொடருவோம் அநோவா என்பது மாறுபாட்டு பகுப்பாய்வு எனவே அநோவா F சோதனையைப் பயன்படுத்துகிறது அடிப்படையில் இது ஒரு F விகிதக் கணக்கீட்டைச் செய்கிறதுஅது s1 அது மாதிரி 1 இலிருந்து வரும் மாறுபாட்டு அளவை மாதிரி 2 இலிருந்து வரும் மாறுபாட்டு அளவையால் வகுத்தால் கிடைப்பது எனவே இன்மை கருதுகோளானது முழுமைத்தொகுதியின் மாறுபாட்டு அளவையாக அல்லது சமமாக இருக்கும் மாற்றானது வேறுபட்டதாக இருக்கலாம் அல்லது மற்றும் அவ்வாறே பல நம்மிடம் ஒரு அட்டவணை F அட்டவணை உள்ளது கணக்கிடப்பட்ட F மதிப்பு F அட்டவணையை விட குறைவாக இருந்தால் இன்மை கருதுகோளை நாங்கள் நிராகரிக்கவில்லை இன்மை கருதுகோளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் கணக்கிடப்பட்ட F மதிப்பு அட்டவணையை விட அதிகமாக இருந்தால் இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்கிறோம் எனவே மாற்று கருதுகோளை ஏற்றுக்கொள்கிறோம் இப்போது நான் பின்னப்பிரிவின் கட்டின்மை கூறுகள் n1 1 ஆக இருக்கும் என்றும் இங்கு n1 என்பது பின்னப்பிரிவுகளுக்கான தரவு புள்ளிகளின் எண்ணிக்கைமாதிரி மற்றும் மொத்தப்பிரிவுக்கான கட்டின்மை கூறுகள் n2 - 1 ஆக இருக்கும் என்றும் இங்கு n2 மாதிரி 2 க்கான தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை என்று குறிப்பிடுகிறேன் அங்கு உங்களுக்கு p 0 5 க்கான அட்டவணைகள் உள்ளன அதாவது 95 நம்பிக்கையில் நம்மிடம் F அட்டவணை உள்ளது இது பின்னப்பிரிவுக்கானது இது மொத்தப்பிரிவுக்கானது எனவே அடுத்த பக்கத்தைப் பார்த்தால் இது இது போன்று தொடர்கிறது எனவே நீங்கள் F மதிப்பைத் தேர்ந்தெடுக்கவும் எனவே இது p 0 05 க்கு ஆனது அதேபோல் நம்மிடம் p 0 01 மற்றும் அவ்வாறே பல உள்ளன உண்மையில் p இன் எந்த மதிப்புக்கும் நீங்கள் அதைப் பெற முடியும் இப்போது நம்மிடம் எக்செல் செயல்பாடும் உள்ளது 2 எக்செல் செயல்பாடுகள் உள்ளன ஒன்று FDIST என்று அழைக்கப்படுகிறது மற்றது FINV என அழைக்கப்படுகிறது FINV என்பது உங்கள் F அட்டவணையைப் போன்றது நான் நிகழ்தகவு 0 05 என்று கொடுக்கின்றேன் நான் பின்னப்பிரிவுக்கும் மொத்தப்பிரிவுக்கும் கட்டின்மை கூறுகள் கொடுக்கின்றேன் இது உங்களுக்கு F மதிப்பை அளிக்கிறது உங்களிடம் அட்டவணை இல்லையென்றால் நாம் FINV செயல்பாட்டைப் பயன்படுத்தலாம் இப்போது FDIST FDIST உங்களுக்கு நிகழ்தகவைத் தருகிறது இங்கே நான் விகிதத்தை கொடுக்கின்றேன் நான் F விகிதத்தைக் கொடுத்தால் பின்னப்பிரிவு மற்றும் மொத்தப்பிரிவுக்கான கட்டினமாய் கூறுகளை கொடுத்தால் இது நிகழ்தகவைக் கணக்கிடுகிறது எக்செல்லிடம் இரண்டு செயல்பாடுகளுமே உள்ளன எனவே அதைப் பயன்படுத்தலாம் எனவே நான் சொன்னது போல் FINV என்பது உங்கள் F அட்டவணையைப் போன்றது அதேசமயம் FDIST நிகழ்தகவைக் கணக்கிடுகிறது நிகழ்தகவு பொதுவாக 0 05 ஐ விட அதிகமாக இருந்தால் இன்மை கருதுகோளை நீங்கள் நிராகரிக்க எந்த காரணமும் இல்லை மற்றும் இதைப்போல் கிராப்பேட்டும் இரு வாய்ப்புகளையும் பெற்றுள்ளது அதை முந்தைய வகுப்பில் புதிய வினாக்களைச் செய்யத் தொடங்கும்போது நான் காட்டினேன் இந்த தற்போதைய வகுப்பிலும் நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் அநோவா என்ற கருத்தை நாம் அறிமுகப்படுத்துகிறோம் அநோவா என்பது மாறுபாட்டு பகுப்பாய்வு எனவே நாம் 2 மாறுபாட்டு அளவைகளின் விகிதத்தை எடுத்துகொள்கிறோம் ஒன்று உள் குழு மாறுபாட்டு அளவை மற்றொன்று இடை குழு மாறுபாட்டு அளவை நான் 2 மருந்துகளை ஒப்பிடுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இடை குழு மாறுபாட்டு அளவை என்பது மருந்துகளுக்கு இடையிலான மாறுபாடுகளை ஒப்பிடுவதாக இருக்கும் எனவே உள் குழு மாறுபாட்டு அளவை என்பது பிழையே ஆகும் எனவே குழுவிற்குள் நிறைய மாறுபாடுகள் இருந்தால் வெளிப்படையாக உள் குழு மாறுபாட்டு அளவை அல்லது பிழை மாறுபாட்டு அளவை மிகப் பெரியதாக இருக்கும் அதாவது மொத்தப்பிரிவு மிகப் பெரியதாக இருக்கும் பின்னர் F மதிப்பு சிறியதாக இருக்கும் எனவே உதாரணத்திற்கு 2 வெவ்வேறு மருந்துகளுக்கு இடையில் என்னால் வேறுபடுத்திப் பார்க்க முடியாது எனவே நான் சோதனைகளை மீண்டும் செய்யும்போது ஒருவர் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான குறிப்பு இது எடுத்துக்காட்டாக வெவ்வேறு இயக்குபவர்கள் தொடர்ந்து அவர்கள் பணியை சிறப்பாக செய்தால் வெளிப்படையாக பிழை மாறுபாட்டு அளவை நன்றாக இருக்கும் பிழை மாறுபாட்டு அளவை குறைவாக இருந்தால் அதாவது F மதிப்பு அதிகமாக இருக்கும் நிறைய மாறுபாடு அல்லது திட்ட விலக்கம் இருந்தால் பின்னர் பிழை மாறுபாட்டு அளவை பெரியதாக இருக்கும் F மதிப்பு சிறியதாக இருக்கும் வெளிப்படையாக இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியாது பின்னர் நான் ஒரு வழி அநோவா என்று ஒன்றைக் குறிப்பிட்டேன் இங்கே சில வினாக்களைப் பார்ப்போம் நம்மிடம் ஆண் மற்றும் பெண் எலிகள் உள்ளன அவைகளுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்படுகிறது பின்னர்அவைகள் தூங்கிய நிமிடங்களின் எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆண் எலிகள் அவர்கள் இங்கே 5 மாதிரிகள் எடுத்தார்கள் பெண் எலிகள் 5 மாதிரிகளை இங்கே எடுத்தார்கள் மற்றும் இவை அவைகள் தூங்குவதற்கு எடுத்த நேரம்எனவே அவைகள் தூங்க பல நிமிடங்கள் பிடித்தன வெளிப்படையாக ஆண் எலிகளை விட பெண் எலிகள் அதிக நேரம் தூங்கியனவா என்பதை நான் அறிய விரும்புகிறேன் F மதிப்பில் உள்ள பின்னப்பிரிவானது குழுக்களுக்கு இடையில் இருக்கும் அதாவது ஆண் மற்றும் பெண் எலிகளுக்கு இடையில் குழுக்களுக்குள் இது இருக்கும் எனவே இங்கு நடக்கும் மாறுபாடுகள் மொத்தப்பிரிவில் வரும் இந்த 2 குழுக்களுக்கு இடையிலான வேறுபாடுகள் பின்னப்பிரிவில் வரும் நாம் சில கணக்கீடுகளைச் செய்ய வேண்டும் பின்னர் இறுதியாக 1 தொகுப்பு மாறுபாட்டு அளவை மற்றொரு தொகுப்பு மாறுபாட்டு அளவையால் வகுக்க வேண்டும்எனவே இது மிகவும் எளிது அதை மிகவும் முறையாக செய்வோம் நாம் கணக்கிட 3 வெவ்வேறு மாறுபாட்டு அளவைகள் உள்ளன வர்க்கங்களின் மொத்த தொகை மாதிரி கூட்டுத்தொகையின் வர்க்கங்களுக்கு இடையில் இருக்கும் மாதிரிகள் சராசரிக்கு இடையில் இருக்கும் இங்கு ஆண் மற்றும் பெண் குழுக்களுக்கு இடையிலிருக்கும் அதனுடன் உள் மாதிரி கூட்டுதொகையின் வர்க்கங்கள் அதாவது இதற்குள் உள்ளது ஏனென்றால் நான் சொன்னது போல் நாம் F கணக்கிடும்போதுநாம் மாதிரிகளுக்கு இடை மாதிரிகளுக்குள் செய்கிறோம் மாதிரி மாறுபாட்டு அளவை இடை மாதிரி மாறுபாட்டு அளவைக்குள் செய்வோம் எனவே வர்க்கங்களின் கூட்டுத்தொகையை நான் கணக்கிட்டால்நான் கட்டின்மை கூறுகளால் வகுத்தால் அது உங்களுக்கு மாறுபாட்டு அளவையைக் கொடுக்கும்மாதிரியின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையை அதன் கட்டினமாய் கூறுகளால் வகுத்தால்நான் மாறுபாட்டு அளவையைப் பெறுவேன் வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகை இந்த 2 இல் சிலவாக இருக்கும்மொத்த வர்க்கங்களின் கூட்டுத்தொகையை எவ்வாறு கணக்கிடுவது X இன் மொத்தம் என்பது ஏதாவது ஒரு மதிப்பு x டபுள் பார் x டபுள் பார் என்பது ஒட்டுமொத்த சராசரி உங்களிடம் ஆணுக்கு ஒரு சராசரி இருக்கும் அதாவது நான் இந்த 5 ஐ கூட்டி 5 ஆல் வகுத்தால் நான் சில சராசரியைப் பெறுவேன் சரியா நான் அதை Xs என்று அழைப்பேன் எனவே x பாரில் எனக்கு ஒரு சராசரி இருக்கும் பெண்ணுக்காக என்னிடம் ஒரு சராசரி இருக்கும் ஆணுக்காக என்னிடம் ஒரு சராசரி இருக்கும்இந்த 2 சராசரிகளிடமிருந்து நான் ஒரு சராசரியை எடுத்தால்நான் மொத்த சராசரியைப் பெறுவேன் ஒட்டுமொத்த சராசரி அல்லது இவை அனைத்தையும் நான் கூட்டி 10 ஆல் வகுத்தாலும் ஒட்டுமொத்த சராசரியை நான் பெறுவேன்எனவே தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை 10 ஆகும் இங்குள்ள வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகையை எளிதாக கணக்கிட முடியும்எனவே நான் ஒட்டுமொத்த சராசரியை எடுத்துக்கொள்வேன்அதாவது நான் ஆணுக்கு ஒரு சராசரியை எடுத்துக்கொள்கிறேன் பெண்ணுக்கு ஒரு சராசரியை எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் நான் இந்த சராசரிகளின் சராசரியை எடுத்துக்கொள்கிறேன் இது எனக்கு ஒட்டுமொத்த சராசரி x கழித்தல் x டபுள் பார் வர்க்க கூட்டுத்தொகையை கொடுக்கும் இதுதான் வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகை என்று அழைக்கப்படுகிறது இப்போது அதை எவ்வாறு கணக்கிடுவது என்று உங்களுக்கு புரிந்ததா இப்போது மாதிரிக்கு இடையில்மாதிரிகளுக்கு இடையிலான வர்க்கங்களின் தொகை எனவே இங்கே ஒரு சராசரி இருக்கப்போகிறதுஇது எக்ஸ் பார்இது இங்கே மற்றொரு சராசரியாக இருக்கும்இப்போது இங்கே ஒட்டுமொத்த சராசரி உள்ளது எனவே இந்த 2 க்கு இடையில் உள்ள வர்க்கங்களின் கூட்டுத்தொகை என்ன அது Xs பாரால் வழங்கப்படுகிறது அதாவது இது இந்த தரவின் சராசரி x டபுள் பார் என்பது ஒட்டுமொத்த சராசரி வர்க்கப்படுத்துங்கள் Ns Nsஎத்தனை தரவு புள்ளிகள் இங்கே உள்ளன 5 மாதிரிகள் உள்ளன எனவே இங்கே 5 இந்த நிகழ்வில் இரண்டிலும் 5 உள்ளன நீங்கள் வெவ்வேறு தொகுப்புகளையும் கொண்டிருக்கலாம் எனவே 5 ஆகவே நான் ஆணுக்குச் செய்யும்போது ஆணுக்கு கணக்கிடப்படும் சராசரியை எடுத்துக்கொள்வேன் ஒட்டுமொத்த சராசரியிலிருந்து கழிப்பேன் பின்னர் ஐந்தால் பெருக்கி அதோடு நான் ஒட்டுமொத்த சராசரியிலிருந்து இங்குள்ள பெண்களின் சராசரியைக் கழிப்பேன் வர்க்கமெடுப்பேன் பின்னர்மீண்டும் 5 ஆல் பெருக்கி அவற்றைக் கூட்டுவேன் இது வர்க்கங்களின் மாதிரிகளின் கூட்டுத்தொகைக்கு இடையில் என அழைக்கப்படும் புரிகிறதா வர்க்கங்களின் மாதிரி கூட்டுத்தொகைக்கு இடையில் இப்போது வர்க்கங்களின் மாதிரி கூட்டுத்தொகைக்கு இடையில் எனவே இது இங்கே 2 மாதிரிகள் மட்டுமே இருக்கும் நான் 3 மருந்துகளைப் பார்த்தேன் என்றால் அல்லது என்னிடம் ஆண் பெண் மற்றும் குழந்தை இருந்தால் உங்களுக்குத் தெரியும் என்னிடம் 3 தொகுப்பு மாதிரிகள் இருக்கலாம் பிறகு என்னிடம் இங்கே சேர்க்க வேண்டிய 3 பதங்கள் இருக்கும் இங்கு நான் சேர்க்கிறேன் உள் வர்க்க்கங்களின் மாதிரி கூட்டுத்தொகை எனவே இது உங்களுக்குத் தெரிந்த பிழை போன்றது வர்க்க்கங்களின் உள் மாதிரி கூட்டுத்தொகை நான் எப்படி செய்வது எனவே எனக்கு இங்கே ஒரு சராசரி உள்ளது அதாவது எக்ஸ் பார் இவை ஒவ்வொன்றையும் கழிக்கவும் அதை வர்க்கப்படுத்தவும் பின்னர் அதைக் கூட்டவும் பின்னர் என்னிடம் ஒரு சராசரி இருக்கும் இவை ஒவ்வொன்றிலிருந்தும் கழித்து பின்னர் அதை வர்க்கப்படுத்தவும் கூட்டவும் எனவே 10 தரவு புள்ளிகள் இங்கே வரும் நீங்கள் புரிந்து கொண்டீர்களா இங்கே ஒரு சராசரி உள்ளது எக்ஸ் பார் 16 இலிருந்து கழித்தல் வர்க்கம் பின்னர் இங்கே 14 இலிருந்து கழித்தல் வர்க்கம் இங்கே ஒரு சராசரி உள்ளது 19 இலிருந்து கழித்தல் வர்க்கம் இங்கே ஒரு சராசரி 16 இலிருந்து கழித்தல் வர்க்கம் இங்கே ஒரு சராசரி 13 இலிருந்து கழித்து அதை வர்க்கப்படுத்தி அனைத்தையும் கூட்டவும் இப்போது இங்கே மற்றொரு சராசரி இருக்கும் அதிலிருந்து 19 ஐக் கழிக்கவும் அதை வர்க்கப்ப்படுத்தவும் மற்றொரு சராசரி இங்கே 24 இலிருந்து கழிக்கவும் அதை வர்க்கப்படுத்தவும் மற்றொரு சராசரி 22 இலிருந்து கழிக்கவும் வர்க்கப்படுத்தவும் மற்றொரு சராசரி 17 இலிருந்து கழிக்கவும் வர்க்கம் மற்றொரு சராசரி 20 இலிருந்து கழித்தல் வர்க்கம் இவை அனைத்தையும் கூட்டவும் அது உள் மாதிரி என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் Xs அது ஆணாக இருந்தால் நீங்கள் ஆணுக்காக கணக்கிட்ட சராசரியை எடுத்துக்கொள்வீர்கள் அது பெண்ணாக இருந்தால் நீங்கள் பெண்ணுக்காக எடுக்கப்பட்ட சராசரியை எடுத்துக்கொள்வீர்கள் 10 தரவு புள்ளிகளையும் கூட்டுங்கள் ஏனெனில் 10 தரவு புள்ளிகள் உள்ளன அதேசமயம் நீங்கள் மாதிரிக்கு இடையில் செய்யும்போது இரு தொகுப்புகளே உள்ளன ஏனெனில் உங்களிடம் இங்கு ஒரு சராசரி உள்ளது இங்கு ஒரு சராசரி உள்ளது நீங்கள் ஒட்டுமொத்த சராசரியிலிருந்து கழிக்கிறீர்கள் எனவே நீங்கள் சேர்க்கும் 2 பதங்கள் மட்டுமே உள்ளன அதை எப்படி செய்வது என்று உங்களுக்கு புரிந்ததா எனவே மாதிரிகள் அல்லது குழுக்களுக்கான கட்டின்மை கூறுகள் 2 மாதிரிகளாக இருக்கும் 2 1 என்பது 1 புரிந்ததா மொத்தத்திற்கான கட்டின்மை கூறுகள் 5 5 10 10 1 என்பது 9 ஆக இருக்கும் எனவே மாதிரிகளுக்கு உள் 9 1 8 ஆக இருக்கும் இங்கு உங்கள் Ho ஆனது ஆக இருக்கும் பிறகு அங்கு வித்தியாசம் இல்லை ஆனால் Ha ஆனது ஆக இருக்கும் சிக்மா 1இன் வர்க்கம் சிக்மா 2இன் வர்க்த்தை விட சிறியது அதாவது ஆண் எலி பெண் எலியை விட குறைவாக தூங்கியுள்ளது Ha ஐ நமது எடுக்கும் விருப்பத்தை பொருத்து 95 அல்லது 99 ல் செய்யலாம் எனவே அதைத்தான் இப்போது செய்கிறோம் நான் அதே ஆண் தரவு பெண் தரவை எடுத்தேன் ஆணின் சராசரி 15 6 பெண்ணின் சராசரி 20 பொது சராசரி அதாவது இவை அனைத்தையும் கூட்டி 2 ஆல் வகுத்தால் உங்களுக்கு 18 கிடைக்கும் எனவே x டபுள் பார் ஆனது 18 x டபுள் பார் 18 ஆகும் நான் வர்க்கங்களின் இடை கூட்டுத்தொகையை கணக்கிட விரும்பினால் வர்க்கங்களின் உள் மாதிரி கூட்டுத்தொகை நான் என்ன செய்ய வேண்டும் நான் உண்மையில் பொது சராசரியிலிருந்து கழிக்கிறேன் அதைத்தான் நான் செய்கிறேன் எனவே 15 6 182 x 5 நான் ஏன் 5 ஐ செய்ய வேண்டும் ஏனென்றால் இங்கு 5 தரவுத் தொகுப்புகள் உள்ளன மற்றும் இது எனக்கு எப்படி கிடைக்கும் எனக்கு 20 4 18 கிடைக்கும் அதாவது 2 4 x 5 அது 28 ஆக வெளிவருகிறது நான் அதைக்கூட்டினால் அது மாதிரிகளுக்கு இடையில் வர்க்கங்களின் உள் கூட்டுத்தொகையின் மொத்தத்தைத் தருகிறது புரிகிறதா 2 தரவுத் தொகுப்புகள் மட்டுமே இருக்கும் எனவே நான் இதை எப்படி பெறுவது ஆக எனக்கு அனைத்து ஆண்களின் சராசரி தெரியும் அனைத்து பெண்களின் சராசரி தெரியும் எனக்கு பொது சராசரி தெரியும் அதாவது மொத்த சராசரி எனவே நான் 15 6 - 18ஐக் கழிக்கிறேன் வர்க்கப்படுத்துகிறேன் 5ஆல் பெருக்குகிறேன் எனவே இது தோராயமாக 2 5 எனவே 28 8 பிறகு நம்மிடம் 20 4 - 18 இருக்கும் வர்க்கப்படுத்துங்கள் 5ஆல் பெருக்குங்கள் இது உங்களுக்கு வர்க்கங்களின் இடை கூட்டுதொகையின் மொத்தத்தை தருகிறது வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகையை எவ்வாறு நான் கணக்கிடுவது அவை ஒவ்வொன்றின் வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகை என்ன நான் பொது சராசரியிலிருந்து கழிக்கின்றேன் வர்க்கப்படுத்துகிறேன் நான் இங்கு என்ன செய்கிறேன் இதுதான் பொது சராசரி எனவே 13 182 13 18 5 5 x 5 25 உங்களுக்கு புரிந்ததா 20 - 18 ஆனது 2 22 is 4 16 18 ஆனது 2 22 4 17 - 18 ஆனது 1 12 ஆனது 1 19 - 18 ஆனது 1 12 ஆனது 1 22 - 18 ஆனது 4 42 ஆனது 16 14 18 ஆனது 4 42 ஆனது 16 24 18 ஆனது 6 62 ஆனது 36 16 18 ஆனது 2 22 ஆனது 4 19 18 ஆனது 1 1 ஆக நான் இவை அனைற்றையும் கூட்டுகிறேன் இது உங்களுக்குக் வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகையைக் கொடுக்கும் அதாவது எனக்கு கிடைத்த வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகை எனக்கு வர்க்கங்களின் இடை மாதிரி கூட்டுத்தொகை கிடைத்திருக்கிறது எனக்கு வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகை கிடைத்திருக்கிறது இப்போது வர்க்கங்களின் உள் மாதிரி கூட்டுத்தொகை நான் எப்படி செய்வது எனவே நான் இங்கு சொன்னது போல் வர்க்கங்களின் உள் மாதிரி கூட்டுத்தொகைக்குள் ஒவ்வொரு மாதிரியின் தொகுப்பிற்கும் நான் இதைக் கழித்து அதை வர்க்கப்படுத்துவேன் மாதிரிக்கு இடையில் மாதிரிக்கு உள் ஒவ்வொரு மாதிரி தொகுப்பின் சராசரியிலிருந்து கழித்து அதை வர்க்கப்படுத்துவேன் சரியா எனவே நான் 13 15 62 162 15 6 s2 19 15 6 2 14 15 62 16 15 62 ஐ செய்வேன் இங்கே நான் 20 20 42 17 11 562 22 2 562 செய்வேன் இவை அனைத்தையும் கூட்டினால் வர்க்கங்களின் உள் மாதிரி மொத்தத்தொகையை நான் பெறுவேன் இடைக்கு உங்களிடம் கட்டின்மை கூறுகள் 1 உள்ளது நான் சொன்னதுபோல் மொத்தத்திற்கு 10 தரவு புள்ளிகள் 5 ஆண் 5 பெண் எனவே கட்டின்மை கூறுகள் 9 ஆக இருக்கிறது எனவே உள் ஆனது 9 18 ஆக இருக்கும் நான் இடைக்கான வர்க்கங்களின் சராசரி கூட்டுத்தொகையை செய்ய விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும் இது 57 6 1க்கு இடையில் உள்ளது எனது மொத்த கட்டின்மை கூறுகள் 9 எனில் உள் ஆனது 9 1 8 எனவே 50 4 8 ஆனது 6 எனவே நம்மிடம் இடை இருக்கிறது நம்மிடம் உள் இருக்கிறது நான் சொன்னது போல் உள் என்பது பொதுவாக பிழை என்று அழைக்கப்படுகிறது பொதுவாக பிழை என்று அழைக்கப்படுகிறது இடை என்பது உண்மையில் 2 வெவ்வேறு தரவு தொகுப்புகளைப் பார்க்கிறது எனவே நான் என்ன செய்கிறேன் இடையை பிழையால் வகுக்கிறேன் 57 6 6 3 எனக்கு 9 14 கிடைக்கிறது இப்போது F அட்டவணை எப்படி இருக்கும் பின்னப்பிரிவின் கட்டின்மை கூறு 1 மொத்தப்பிரிவின் கட்டின்மை கூறு 8 எனவே நான் 1 8 க்காக F அட்டவணையைப் பார்க்கின்றேன் எனவே நான் 1 8 ன் கீழ் பார்கிறேன் p 0 05 5 32 5 32 கணக்கிடப்பட்ட F 57 6 6 3 ஆனது 9 எனவே இன்மை கருதுகோளை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள் இந்த வினாவினை எவ்வாறு செய்வது என்று உங்களுக்கு புரிகிறதா இதைச் செய்வது மிகவும் கடினம் அல்ல உண்மையில் செய்வது மிகவும் எளிது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் 2 முக்கியமான கருத்துகளைப் புரிந்து கொள்ள வேண்டும் கருத்து எண் 1 என்பது நம்மிடம் ஒரு மாதிரி தொகுப்பு உள்ளது மற்றொரு மாதிரி தொகுப்பு இந்த நிகழ்வில் ஆண் பெண் அது மருந்து எ மருந்து பி இது இயக்குபவர் 1 இயக்குபவர் 2 ஆக இருக்கலாம் எனவே இது இடை என்று அழைக்கப்படும் மேலும் இந்த மாறுபாடு உள் என்று அழைக்கப்படுகிறது எனவே F மதிப்பைப் பெறுவதற்கு நீங்கள் இடை யை உள்ளால் வகுக்கின்றீர்கள் F மதிப்பைப் பெறுவதற்கு நீங்கள் இடை யை உள்ளால் வகுக்கின்றீர்கள் பின்னர் அதைத்தான் நீங்கள் அட்டவணையுடன் ஒப்பிடுகிறீர்கள் இப்போது உங்கள் கேள்வி என்னவென்றால் இடை மற்றும் உள் மதிப்புகளை எவ்வாறு கணக்கிடுவது எனவே வர்க்கங்களின் மொத்த தொகை என்று ஒன்று உள்ளது வர்க்கங்களின் மொத்த தொகை ஆனது நான் இந்த தரவு தொகுப்பின் சராசரியை எடுத்துக்கொள்கிறேன் இந்த தரவு தொகுப்பின் சராசரியை நான் எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் இந்த இரண்டின் சராசரியையும் எடுத்துக்கொள்கிறேன் அதாவது அனைத்தின் சராசரி மொத்தம் அல்லது பொது சராசரி என்று அழைக்கப்படலாம் எனவேதான் பொது சராசரி இந்த ஒவ்வொரு பதங்களிலிருந்து கழிக்கப்படுகிறது வர்க்கப்படுத்தப்படுகிறது அனைத்தையும் கூட்டப்படுகிறது இங்கு 10 செட் தரவு இருக்கும் இதுதான் வர்க்கங்களின் மொத்த தொகை என்று அழைக்கப்படுகிறது என்னிடம் 5 5 10 10 1 என்பது 9 என்பதால் வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகைக்கான கட்டின்மை கூறுகள் 9 ஆக இருக்கும் இப்போது நான் இடை மாதிரிகளை எவ்வாறு கணக்கிடுவது நான் என்ன செய்வது எனக்கு இங்கே ஒரு சராசரி தெரியும் எனவே அந்த சராசரியை இந்த ஒவ்வொரு பதங்களிலிருந்தும் கழித்து வர்க்கப்படுத்தி கூட்டி பின்னர் பெண்ணைப் பொறுத்தவரை எனக்கு ஒரு சராசரி உள்ளது எனவே இந்த ஒவ்வொரு பதத்திலிருந்தும் நான் கழித்து அதை வர்க்கப்படுத்தி கூட்டி பின்னர் 5 ஆல் இங்கு பெருக்குகின்றேன் ஏனென்றால் 5 தரவு புள்ளிகள் பின்னர் அனைற்றையும் கூட்டுகின்றேன் அது எனக்கு வர்க்கங்களின் இடை மாதிரி கூட்டுத்தொகையைத் தரும் இப்போது கட்டின்மை கூறு 1 ஆகும் ஏனெனில் எனக்கு 2 மாதிரிகள் தொகுப்புகள் உள்ளது அல்லது 2 குழுக்கள் ஆண் குழு பெண் குழு எனவே நான் 1 ஆல் வகுப்பேன் இப்போது நான் எவ்வாறு கணக்கிடுவது சில நேரங்களில் நான் உள் மாதிரியைக் கணக்கிடத் தேவையில்லை ஏனெனில் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகை - வர்க்கங்களின் இடை மாதிரி கூட்டுத்தொகையானது எனக்கு வர்க்கங்களின் உள் மாதிரி கூட்டுத்தொகையைத் தரும் அதற்கான கட்டின்மை கூறுகள் 8 ஆக இருக்கும் ஏனெனில் மொத்தம் 10 19 ஆக இருக்கும் இடை என்பது 2 1 1 9 1 என்பது 8 ஆக இருக்கும் எனவே உள் மாதிரி யின் கட்டின்மை கூறுகள் 8 ஆக இருக்கும் வர்க்கங்களின் உள் மாதிரி கூட்டுத்தொகையை நான் எவ்வாறு கணக்கிடுவது இது மிகவும் எளிதானது எனவே வர்க்கங்களின் உள் மாதிரி கூட்டுத்தொகையை இந்த பதங்கள் ஒவ்வொன்றில் இருந்தும் கழித்து வர்க்கப்படுத்துவேன் என்னிடம் ஒரு சராசரி இருக்கும் சராசரி கழித்தல் பொது வர்க்கம் மற்றும் 5 பதங்கள் அது எனக்கு இடை யைத் தரும் மற்றும் உள் மதிப்புக்கு சராசரியிலிருந்து இந்த ஒவ்வொன்றையும் கழித்து வர்க்கப்படுத்துவேன் இது 10 பதங்களாக இருக்கும் ஏனெனில் இங்கு 5 மற்றும் 5 இங்கே இது எனக்கு வர்க்கங்களின் மாதிரிகள் கூட்டுத்தொகையைத் தரும் புரிகிறதா இவை எண்களாகும் எனவே ஆண் எலிகளால் நிமிட அளவில் எடுக்கப்பட்ட நேரம் பெண் எலிகளால் நிமிட அளவில் எடுக்கப்பட்ட நேரம் நான் சராசரியை எடுத்துக்கொள்கிறேன் s என்பது சராசரி அதனைக் கூட்டி 5 ஆல் வகுத்து அதனைக் கூட்டி 5 ஆல் வகுத்து இப்போது பொது சராசரியைக் கூட்டி 2 ஆல் வகுக்கவேண்டும் எனவே வர்க்கங்களின் இடை மாதிரிகளின் கூட்டுத்தொகை நான் எப்படி செய்வது 8 15 6 மன்னிக்கவும் 18 15 6 அதை வர்க்கப்படுத்தவும் பின்னர் 18 15 6 அதை வர்க்கப்படுத்தவும் 5 ஆல் பெருக்கவும் பெண்ணுக்கு 18 20 4 அதை வர்க்கப்படுத்தவும் இதை 5 ஆல் பெருக்கவும் எனவே இந்த இடை மற்றும் இதன் மொத்தம் புரிகிறதா நாம் 20 4 18 ஐப் பெறுகிறோம் அது 1 5 ஆக வருகிறது பின்னர் 5 ஆல் பெருக்கவேண்டும் அது இங்கு வர வேண்டும் இதேபோல் இங்கே 15 6 18 என்பது 2 4 ஆக வரும் அதை வர்க்கப்படுத்தி பின்னர் 5 ஆல் பெருக்கினால் நீங்கள் உண்மையில் இந்த பதிலைப் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் இவை அனைத்தையும் கூட்டுவீர்கள் இந்த கட்டின்மை கூறு 1 ஆக இருக்கும் ஏனெனில் நம்மிடம் ஆண் எலிகள் மற்றும் பெண் எலிகள் உள்ளன 2 தரவு 2 குழுக்கள் எனவே 1 என்பது கட்டின்மை கூறு இப்போது வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகையை நான் செய்ய விரும்பினால் நான் என்ன செய்வது ஒவ்வொரு புள்ளியையும் நான் 18 இலிருந்து கழிக்கிறேன் ஏனெனில் 18 என்பது பொது சராசரி அதை வர்க்கமாக்குங்கள் எனவே 13 18 கழித்தல் வர்க்கம் நான் அவ்வாறு செய்கிறேன் அதனால் ஒவ்வொன்றிற்கும் நான் மொத்தம் பெறுவேன் பின்னர் அனைத்தையும் கூட்டுகிறேன் இது உங்களுக்கு வர்க்கங்களின் மொத்த கூட்டுதொகையைத் தரும் வர்க்கங்களின் மொத்த கூட்டுதொகைக்கு கட்டின்மை கூறுகள் 9 ஏனென்றால் எங்களிடம் 10 தரவு புள்ளிகள் உள்ளன பின்னர் நாம் உள் மாதிரியை எவ்வாறு செய்வது அடிப்படையில் நீங்கள் அது ஒவ்வொன்றையும் செய்கிறீர்கள் குழு அல்லது மாதிரி சராசரியுடன் ஒப்பிட்டுப் பார்க்கிறீர்கள் எனவே 15 6 132 16 15 62 19 15 62 அது போல உங்களுக்குக் கிடைக்கும் இங்கு வருவது 20 20 42 17 20 42 மற்றும் பல நீங்கள் அனைத்தையும் கூட்டுகிறீர்கள் அவை உங்களுக்கு உள் மொத்தத்தை வழங்குகிறது இப்போது இது வர்க்கங்களின் பிழை கூட்டுத்தொகை போன்றது இது குழு விளைவு போன்றது இது ஒரு பிழை விளைவு போன்றது உண்மையில் நீங்கள் இந்த 2 ஐயும் கூட்டினால் வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகை கிடைக்கும் இப்போது இடை நம்மிடம் 2 தொகுப்பு குழுக்கள் இருப்பதால் நமக்கு கட்டின்மை கூறுகள் 1 ஆகும் மொத்தத்திற்கு நான் சொன்னதுபோல் கட்டின்மை கூறுகள் 9 ஆகும் ஏனெனில் 9 1 என்பது 8 மற்றும் F விகிதம் 57 6 1 ஆக இருக்கும் அதுதான் சராசரி 57 இங்கே இது 50 4 8 இது 6 6 3 ஆக வரும் எனவே F விகிதம் 57 6 6 3 ஆகும் இது 9 14 ஆக வரும் நீங்கள் p 0 05 க்காக F அட்டவணைக்குச் சென்றால் பின்னப்பிரிவுக்கு 1 கட்டின்மை கூறுகள் மொத்தப்பிரிவுக்கு 8 கட்டின்மை கூறுகள் அது 5 32 ஆக வரும் இந்த அட்டவணை மதிப்பு கணக்கிடப்பட்ட F மதிப்பை விட குறைவாக உள்ளது எனவே இன்மை கருதுகோளை நிராகரிக்கிறோம் எனவே இந்த வினாவானது செய்வதற்கு மிகவும் எளிமையான ஒன்றாகும் எக்செல் அல்லது கிராப்பேட் போன்ற மென்பொருள்களால் செய்ய முடியாது நீங்கள் F மதிப்பைக் கொடுத்தால் கிராப்பேட் அல்லது எக்செல் p மதிப்பு என்ன என்பதைக் கணக்கிடலாம் அல்லது நாம் p மதிப்பைக் கொடுத்தால் அவை F மதிப்பு 5 32 ஆக உங்களுக்குக் கொடுக்கும் ஆனால் இந்த வகை கணக்கீடுகளை அவைகளால் செய்ய முடியாது ஆனால் இந்த வகை கணக்கீட்டைச் செய்யக்கூடிய வணிக மென்பொருள்கள் உள்ளன அவை அது உங்களுக்கு இது மிகவும் கடினம் அல்ல என்று சொல்லும் எனவே நீங்கள் அதை எக்செல்லில் வைத்துக் கொள்ளுங்கள் நாம் இதனை செய்யலாம் இது ஒரு வழி அநோவா என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் நீங்கள் ஆண்களை பெண் எலிகளுடன் ஒப்பிடுகிறீர்கள் பெண் எலிகளுடன் ஆண் எலிகளை அதுதான் ஒரு வழி அநோவா நாம் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் வர்க்கங்களின் உள் கூட்டுத்தொகை மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் F விகிதத்தைச் செய்யும்போது நீங்கள் இடை மதிப்பை உள் மதிப்பால் வகுக்கின்றீர்கள் அது போதுமானதளவு பெரிதாக இருக்க வேண்டும் பின்னர் தான் உங்கள் மதிப்பு அட்டவணை மதிப்பை விட மிகப் பெரியதாக இருக்கும் வர்க்கங்களின் பிழை கூட்டுத்தொகை மிகப் பெரியதாக இருந்தால் அல்லது பிழைக்கான கட்டின்மை கூறுகள் சிறியதாக இருந்தால்கூட உங்கள் மொத்தப்பிரிவு பதம் பெரிதாகிவிடும் எனவே F மதிப்பு பெரியதாக இருக்காது நீங்கள் 2 தொகுப்பு குழுக்களை அல்லது 2 தொகுப்பு மாதிரியை வேறுபடுத்திப் பார்க்க முடியாது எனவே நீங்கள் அந்த விஷயத்தை மனதில் கொள்ள வேண்டும் இது ஒரு சுவாரஸ்யமான வினா இது ஒரு வழி அநோவா மூலம் தாக்கப்படலாம் இப்போது அதே வினா இரு மாதிரி டி சோதனை மூலமாகவும் செய்யலாம் ஏனென்றால் நம்மிடம் 2 மாதிரி தொகுப்புகள் உள்ளன சரியா எனவே அதை இரு மாதிரி டி சோதனையாக செய்யலாம் அதற்கு முன் இந்த அநோவா அட்டவணையை நான் காண்பிக்க வேண்டும் இது முழு விஷயத்தின் சுருக்கமாகும் இது மிகவும் நன்றாக இருக்கிறது இடை மதிப்பு நம்மிடம் 1 கட்டின்மை கூறுகள் மற்றும் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 57 6 வர்க்கங்களின் கூட்டுத்தொகை 57 6 கட்டின்மை கூறுகள் 1 சராசரி மதிப்பு 57 6 1 57 6 மொத்தம் 108 மொத்தத்திற்கான கட்டின்மை கூறுகள் 9 மொத்தம் 108 கட்டின்மை கூறுகள் 9 இப்போது உள் மதிப்பு அதாவது வர்க்கங்களின் உள் கூட்டுத்தொகை என்பது 50 4 கட்டின்மை கூறுகள் 8 50 4 கட்டின்மை கூறுகள் 8 எனவே சராசரி மதிப்பு 50 4 8 6 3 நீங்கள் இங்கு பார்ப்பது போல் அவைகம் கூட்டப்படுகின்றன பாலினத்தின் DF மற்றும் உள் பாலினம் அது 9 ஆக வரும் நீங்கள் வர்க்கங்களின் கூட்டுத்தொகையைச் சேர்த்தால் இந்த 2ஆனது 8 வரை வரும் எனவே இது ஒரு சுருக்க அட்டவணை என்று அழைக்கப்படுகிறது இது மிக மிக முக்கியமானது பல மென்பொருள்களில் நீங்கள் இதைக் காண்பீர்கள் மேலும் நீங்கள் F மதிப்பைச் செய்யும்போது 57 3 செய்கிறீர்கள் அது 9 1 ஆக வருகிறது 1 8 க்கான F அட்டவணை 5 32 ஆகும் எனவே இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்கிறோம் இந்த ஆரம்ப கணக்கீட்டிற்குப் பிறகு நாம் இந்த அநோவா அட்டவணையைத் தயாரிக்க வேண்டும் இது உங்களுக்கு சுருக்கத்தை தருகிறது மேலும் இந்த அழகிய கணக்கீட்டை நாம் செய்ய முடியும் இது முழு கதையையும் உங்களுக்குக் கூறுகிறது மேலும் நீங்கள் பார்ப்பதுபோல் பாலினம் மற்றும் பிழையின் DF ஐ நான் சேர்த்தால் பாலினத்திற்கு உள் என்பது பிழை என்று அழைக்கப்படுகிறது இது உங்களுக்கு சுருக்கத்தை தருகிறது இதேபோல் வர்க்கங்களின் தொகையை நான் பாலினத்திற்கு இடையில் மற்றும் பாலினத்திற்கு உள் சேர்த்தால் அது சுருக்கத்தை தருகிறது இது மிகவும் முக்கியமானது பின்னணியில் உள்ள இந்த கணக்கீட்டை நீங்கள் செய்தாலும் நாம் இந்த சுருக்கமான அட்டவணையை அநோவா அட்டவணையை கொடுக்க வேண்டும் இதுதான் உங்கள் பகுப்பாய்வின் நிலை என்ன என்பதை சுருக்கமாகக் கூறுகிறது இப்போது இதே வினாவினை 2 மாதிரி t சோதனையை பயன்படுத்தியும் நாம் செய்ய முடியும் இல்லையா இரு மாதிரி t சோதனையாலும் எனவே அதே வினாவினை இரு மாதிரி t சோதனையில் இதனால் செய்ய முடியும் நிச்சயமாக நாம் எக்செல் பயன்படுத்தலாம் அல்லது இரண்டு கட்டளைகளையும் பயன்படுத்தலாம் மற்றும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்கலாம் நாம் எக்செல் பயன்படுத்துகிறோம் இதை நாம் நகலெடுக்கலாம் கண்ட்ரோல் சி எனவே இதை இங்கே செய்யலாம் எனவே டி சோதனை வரிசை 1 வரிசை 2 என்று சொல்கிறோம் எனவே ஒரு முனை சோதனை ஏனெனில் நாம் பெண் எலிகள் நீண்ட நேரம் தூங்குகிறதா என்பதை அறிய விரும்புகிறோம் பின்னர் 1 ஐ தட்டச்சு செய்க 1 என்றால் இணைக்கப்பட்டது என்று பொருள் 2 என்றால் சம மாறுபாட்டு அளவை 3 என்றால் சமமற்ற மாறுபாட்டு அளவை என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் எடுத்துக்காட்டாக நாம் 2 ஐ முயற்சிப்போம் அதாவது சம மாறுபாட்டு அளவை எனவே இது நமது p மதிப்பாக 0 008 ஐ உங்களுக்கு வழங்குகிறது எனவே வெளிப்படையாக p மிகவும் சிறியது இன்மை கருதுகோளை நிராகரிக்கவும் நாம் சமமற்ற மாறுபாட்டு அளவையையும் செய்வோம் இது கம்மா இது கம்மா ஒரு முனை கம்மா 3 அதாவது சமமற்ற மாறுபாட்டு அளவைம் நாம் செய்ய முடியும் எனவே நீங்கள் பார்ப்பதுபோல் நீங்கள் வெவ்வேறு p மதிப்புகளைப் பெறுவீர்கள் ஆனால் இன்னும் இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் p மதிப்பு மிகவும் சிறியதுஎனவே இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியும் நாம் கிராப் பேட் மென்பொருளையும் பயன்படுத்தி அதை சோதிக்கலாம் கிராப்பேட் மென்பொருள் உங்களுக்குத் தெரிந்ததுபோல் அதுதான் நாம் செய்யும் டி சோதனை தொடரு ஒப்பிடு 2 என்றால் தொடரவும் இந்த கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி செய்வோம் பின்னர் மீண்டும் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி இது பணம் செலுத்தப்படாத t சோதனைஇது பணம் செலுத்திய டி சோதனை அல்ல கணக்கிடுங்கள் நான் சொன்னது போல் கிராப் பேட் இது உங்களுக்கு 2 முனை சோதனையில் மட்டுமே தருகிறது ஆனால் அது உங்களுக்கு p மதிப்பை அளிக்கிறது இந்த p ஐ 2 ஆல் 1 முனைக்காக வகுக்கலாம் எனவே அது 0 0082 ஆக வெளிவருகிறது அதுதான் நமக்கு கிடைத்ததும் கூட 0 எனவே வித்தியாசம் புள்ளியியல்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது நாம் 2 மாதிரி டி சோதனையையும் பயன்படுத்தி இந்த சிக்கலை தீர்க்கலாம் ஆனால் சில நேரங்களில் அநோவா சில சூழ்நிலைகளில் இரு மாதிரி t சோதனையை விட மிகவும் துல்லியமானது என்பதை நான் உங்களுக்கு பிறகு காண்பிக்கப் போகிறேன் ஆனால் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில்நாங்கள் அநோவாவைப் பயன்படுத்தினாலும் சம மாறுபாட்டு அளவை அல்லது சமமற்ற மாறுபாட்டு அளவையின் 2 மாதிரி t சோதனையைப் பயன்படுத்தினாலும் p மதிப்பு மிகச் சிறியது 0 008 என்று நாம் காண்கிறோம் அந்த வரிசையில் 0 0082 போன்றதுஎனவே இன்மை கருதுகோளை நாம் நிராகரிக்க முடியும் ஆனால் சில நிகழ்வுகளில் அநோவா மிகவும் துல்லியமாக இருப்பதாக நாம் அறிகிறோம் எனவே நான் ஒரு வழி அநோவாவைப் பற்றி பேசினேன் இது மிகவும் பயனுள்ளது இதில் வெவ்வேறு குழுக்களை ஒப்பிடலாம் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் ஆண் மற்றும் பெண் குழுக்கள் கட்டின்மை கூறுகள் 1 நாம் ஆண் மற்றும் பெண் பற்றி பேசுகிறோம் எனவே நம்மிடம் ஒரு மன்னிக்கவும் ஆணும் பெண்ணும் இருக்கிறார்கள் கட்டின்மை கூறு 1 பின்னர் பொது சராசரியிலிருந்து வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகையை கணக்கிட்டோம் X டபுள் பார் என்பது பொது சராசரி எனவே நாம் 13 பொது சராசரி வர்க்கம் 16 பொது சராசரி மற்றும் அவ்வாறே பல என்று சொல்வோம் இது உங்களுக்கு வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகையை தரும் வர்க்கங்களின் மொத்த கூட்டுத்தொகைக்கான கட்டின்மை கூறுகள் 9 ஆகும் ஏனெனில் 10 தரவு புள்ளிகள் உள்ளன நம்மிடம் 2 தொகுப்பு மாதிரிகள் அல்லது குழுக்கள் இருக்கும்போது கட்டின்மை கூறுகள் 2 1 என்பது 1 ஆகும் நான் வர்க்கங்களின் இடை கூட்டுத்தொகையை கணக்கிட விரும்பினால் வர்க்கங்களின் மாதிரி கூட்டுத்தொகையை நான் என்ன செய்வேன் எனக்கு இங்கே ஒரு சராசரி இருக்கும் அதாவது சராசரி கழித்தல் பொது சராசரி வர்க்கம் ஆனால் நான் இங்கே 5 ஆல் பெருக்குவேன்ஏனென்றால் 5 தரவு புள்ளிகள் இருப்பதால் பிறகு இந்த சராசரி கழித்தல் பொது சராசரி வர்க்கம் 5 ஆல் பெருக்கப்பட்டுஇரண்டையும் கூட்டும்போது அது வர்க்கங்களின் இடை மாதிரி கூட்டுத்தொகையை கொடுக்கின்றது மற்றும் இங்கு கட்டின்மை கூறுகள் 1 ஆகும் இப்போது வர்க்கங்களின் உள் மாதிரி கூட்டுத்தொகையை கணக்கிட விரும்புகிறோம் ஆணுக்கு மட்டும் என்னிடம் ஒரு சராசரி இருக்கும் ஒவ்வொறு முறையும் இந்த தரவு புள்ளிகள் ஒவ்வொன்றிலிருந்தும் நான் கழிக்கிறேன் அதை வர்க்கப்படுத்துகிறேன் கூட்டுகிறேன் பின்னர் பெண்ணுக்கு நான் இங்கே ஒரு சராசரியைக் கொண்டுள்ளேன் இந்த தரவு புள்ளிகள் ஒவ்வொன்றிலிருந்தும் கழிக்கிறேன் வர்க்கப்படுத்துகிறேன் மற்றும் கூட்டுகிறேன் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை இங்கே நான் அதை செய்வேன் உள் மாதிரியின் கட்டின்மை கூறுகளுக்கான மொத்தம் கூட்டுத்தொகை 9 இடை மாதிரி 1 ஆக உள் மாதிரி என்பது 9 1 என்பது 8 ஆகும் என்னிடம் அநோவா அட்டவணை உள்ளது எனவே மொத்தத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்று சொன்னேன் மாதிரிக்கு இடையில் அல்லது பாலினத்தின் கூட்டுத்தொகைக்கான வர்க்கங்களுக்கு இடையில் கட்டின்மை கூறுகள் 9 எனக்கு தெரியும் என்னிடம் 1 கட்டின்மை கூறே உள்ளது பாலினத்திற்குள் சராசரி மாறுபாட்டு அளவை மதிப்பீட்டைப் பெற இதனை இதனால் வகுக்கிறேன் கட்டின்மை கூறுகள் 8 எப்படி கணக்கிடவேண்டுமென்று எனக்கு தெரியும் நான் 8 ஆல் வகுக்க சொன்னேன் நான் இதை பெறுவேன் F மதிப்பு என்பது இதனை இதனால் வகுக்க கிடைக்கும் விகிதம் மற்றும் F அட்டவணை 1 மற்றும் 8 கட்டின்மை கூறுகளுக்கு 5 32 ஆல் வழங்கப்படுகிறது நான் F அட்டவணை மதிப்பை கணக்கிடப்பட்ட F மதிப்புடன் ஒப்பிடுகிறேன் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் இன்மை கருதுகோளை நிராகரிப்பேன் என்று கூறுவேன் எனவே இந்த ஒரு வழி அநோவா மிகவும் சக்தி வாய்ந்தது ஆண் பெண்ணுக்கு பதிலாக என்னிடத்தில் ஒரு குழந்தையும் இருக்க முடியும் எனவே அங்கு எனக்கு 3 குழுக்கள் உள்ளன 2 மாதிரி டி சோதனை செய்வது மிகவும் கடினம் நான் ஆணையும் பெண்ணையும் தனியாக எடுத்து பெண் மற்றும் குழந்தை மட்டும் தனியாக எடுத்து ஆண் மற்றும் குழந்தை மட்டும் தனியாக எடுத்து இரு மாதிரி டி சோதனை செய்ய வேண்டும் அல்லது நான் ஒரு வழி அநோவாவை பயன்படுத்த வேண்டும் எனவே எனக்கு 3 குழுக்கள் உள்ளன எனவே இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் கட்டின்மை கூறுகள் 3 12 ஆக இருக்கும் இந்த வகையான தரவை பகுப்பாய்வு செய்ய மிகவும் சக்திவாய்ந்த இந்த அநோவாவை நான் பயன்படுத்தலாம் எனவே H0 என்பது சிக்மா 3 இன் வர்க்கத்துக்கு ஆக இருக்கும் அதாவது 1 என்பது ஆண்2 என்பது பெண் 3 என்பது குழந்தை மற்றும் நான் ஏதேனும் சில வித்தியாசங்களைப் பார்த்தால் Ha என்பது ஆக இருக்கலாம் அவற்றில் ஒன்று சமமற்றதாக இருக்கலாம் ஆகவே இந்த 1 வழி அநோவாவை மேலும் தொடரலாம் அடுத்த வகுப்பில் மேலும் 1 வினாவினைப் பார்ப்போம் Key words Variance Null hypothesis between group variance within group variance total sample sum of squares between sample sum of squares within sample sum of squares global mean alternate hypothesis degrees of freedom error ANOVA ANOVA table முக்கிய சொற்கள் மாறுபாட்டு அளவை இன்மை கருதுகோள் இடை குழு மாறுபாட்டு அளவை உள் குழு மாறுபாட்டு அளவை வர்க்கங்களின் மொத்த மாதிரி கூட்டுத்தொகை வர்க்கங்களின் இடை மாதிரி கூட்டுத்தொகை வர்க்கங்களின் உள் மாதிரி கூட்டுத்தொகை பொது சராசரி மாற்று கருதுகோள் கட்டின்மை கூறுகள் பிழை அநோவா மாறுபாடு பகுப்பாய்வு அநோவா அட்டவணை